எனவே இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு மின்னழுத்தம் V20 085° விநியோக அமைப்பில் மிகச் சிறியது எனவே V30 36° மற்றும் V40 54° இவை அனைத்தும் ஒரு யூனிட்டுக்கு கொடுக்கப்பட்டது சரி அனைத்து கணக்கீடுகளும் ஒரு யூனிட்டுக்கு உள்ளன சரி எல்லா இடங்களிலும் நான் ஒரு யூனிட்டுக்கு எழுதவில்லை எனவே இங்கே மீண்டும் நீங்கள் அனைத்து கோணங்களும் முன்னணி கோணத்தில் இருப்பதைக் காணலாம் மேலும் எதிர்மறைக்கு பதிலாக ஏன் இந்த நேர்மறை கோணம் வருகிறது என்று நான் உங்களிடம் கேட்கிறேன் பதில் மிகவும் எளிது ஆனால் நீங்கள் தயவுசெய்து கண்டுபிடிக்கவும் இந்த உதாரணத்திற்கு அது ஏன் முன்னணி கோணத்தில் வருகிறது என்று நான் என்ன சொல்கிறேன் அடுத்தது அந்த மின் இழப்பு கணக்கீடு சரியா மின் இழப்பு என்னவாக இருக்கும் மின் இழப்புகளைக் கணக்கிடுவதற்கு முக்கியமாக உங்கள் 2 3 வழிகள் உள்ளன இல்லையா ஒன்று உங்களிடம் ஒரு விநியோக நெட்வொர்க் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் நான் உங்களுக்கு 2 வெவ்வேறு வழிகளைக் காண்பிப்பேன் இல்லையா குறைந்தபட்சம் 2 3 வழிகளில் இது போன்ற ஒரு சக்தி நெட்வொர்க் விநியோக நெட்வொர்க் உங்களிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது உங்கள் துணை மின்நிலையம் இந்த முனை 1 இது 2 3 4 5 மற்றும் 6 இது விநியோக நெட்வொர்க் என்று வைத்துக்கொள்வோம் இல்லையா இந்த முதல் கிளையின் மூலம் மின்னோட்டம் பாய்கிறது முதல் கிளை இது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் I1 எல்லா இடங்களிலும் சுமை இருக்கிறது அதாவது எல்லா இடங்களிலும் உதாரணமாக இங்கே அது PL2jQL2 இதேபோல் சொல்லுங்கள் PL3jQL3 மற்றும் பல எல்லா இடங்களிலும் நான் இருக்கிறேன் இங்கே காண்பிக்கவில்லை எல்லா இடங்களிலும் சுமைகளை வாங்கவும் நிகர உட்செலுத்தப்பட்ட மின்சாரம் துணை மின்நிலையத்திற்கு வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த துணை மின்நிலையம் உண்மையில் கட்டத்திலிருந்து துணை மின்நிலையத்திற்கு வருகிறது அது PsjQs கள் என்று வைத்துக்கொள்வோம் இல்லையா மேலும் இந்த கிளையின் உங்களின் தடையாக இது முதல் கிளையை Z1 என்று சொல்லுங்கள் எனவே எதுவாக இருந்தாலும் சுமை பாய்வு ஆய்வுகளில் இருந்து நீங்கள் அந்த கிளை மின்னோட்டம் I1 என்று அழைக்கிறீர்கள் மற்றும் இந்த மின்னழுத்த துணை மின்நிலைய மின்னழுத்தம் உங்களுக்குத் தெரியும் இந்த மின்னழுத்தம் V11∠0° நாங்கள் எடுத்துள்ளோம் எனவே இந்த மின்னோட்டம் சுமை ஓட்ட ஆய்வுகளிலிருந்தும் அறியப்படுகிறது பிறகு நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் இந்த சமன்பாட்டை எழுதலாம் Ps jQsV1I1 இது கட்டத்திலிருந்து துணை மின்நிலையத்திற்கு வரும் சக்தி எனவே நீங்கள் படித்த I சுமை ஓட்ட ஆய்வுகளில் PL jQLVI என்று எழுதலாம் எனவே Ps jQsV1I1 இது தற்போதைய இந்த I1 இல்லையா மற்றும் I1 மின்னோட்டம் உங்களுக்குத் தெரியும் பின்னர் V11∠0° டிகிரி எனவே V11∠0° அதாவது என் Ps jQs1∠0°×I1I1 எல்லாம் ஒரு யூனிட்டுக்கு உள்ளது எனவே PsrealI1Qs ImgI1 அதாவது இந்த Ps மற்றும் Qs கள் கட்டத்திலிருந்து வரும் நீங்கள் என்ன அழைக்க வேண்டும் துணை மின்நிலையம் மற்றும் இந்த சக்தி எந்தெந்த சுமைகளுக்கு சமமாக இருக்கும் உங்களிடம் NB எண் முனைகள் உள்ளன மற்றும் உங்களுக்கு அனைத்து PL QL தெரிந்தாலும் சரி எனவே மொத்த சுமை என்னவாக இருக்கும் மொத்த சுமை TPLi2NBPLi என்று சொல்லுங்கள் இது மொத்த சுமை மற்றும் மொத்த எதிர்வினை சுமை TQLi2NBQLi அதாவது இது உட்செலுத்தப்பட்ட சக்தி மற்றும் உட்செலுத்தப்பட்ட சக்தி PsPlossTPL அதாவது PlossPs i2NBPLi இதேபோல் உங்கள் QlossQs i2NBQLi எனவே இது ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் Ps அல்லது இழப்பைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் 100 MVA தளத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் எனவே நீங்கள் இந்த அளவை பெருக்கினால்Psreal பெருக்கினால் இது உங்கள் Ps நீங்கள் அதை MVA தளத்தால் பெருக்கினால் அது PsrealI1MVAB MWrealI1MVAB ×1000 kWrealI1105kW இதேபோல் Qs ImgI1105kW இல்லையா எனவே இந்த வழியில் இது ஒரு வழி மற்றொரு வழி I2r இழப்பை நீங்கள் கணக்கிடலாம் எனவே இந்த வழியில் நீங்கள் கணக்கிடலாம் அதாவது உங்கள் சக்தி இழப்பு என்பது உண்மையான சக்தி இழப்பு PLossPskW TPL இதேபோல் QLossQskVAr TQL எனவே இது PLoss மற்றும் இது QLoss இல்லையா எனவே இந்த வழியில் நீங்கள் கணக்கிட முடியும் அதே போல் நான் உங்களுக்காக இங்கே செய்தேன் இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு மின் இழப்பு நிச்சயமாக இது சரியானதல்ல ஏனென்றால் சில மறு செய்கைகளுக்கு நாம் சிலவற்றை 1 அல்லது 2 க்கு நகர்த்த வேண்டும் எனவே இங்கே நீங்கள் Ps jQsV1I11∠0°×0 0155748 j0 011266 ஐ எழுதுகிறீர்கள் அதிக துல்லியத்திற்காக நான் 6 7 தசம இடங்களை எடுத்துள்ளேன் ஆனால் பணி அல்லது தேர்வு நோக்கத்திற்காக ஏதாவது இருந்தால் 4 அல்லது 5 தசம இடங்களை மட்டுமே கருத்தில் கொள்ளுமாறு நான் பரிந்துரைக்கிறேன் அந்த உரிமையைத் தாண்டி செல்லாதீர்கள் Ps0 0155748 p u 48 kW எனவே இதேபோல் Qs0 6 kVAr அதாவது இது சக்தி உள்ளீடு மற்றும் சுமை அதாவது மொத்த மின் இழப்பு SPlossPs PL2PL3PL41557 48 40050060057 48 kW இதேபோல் SQLossQs QL2QL3QL41126 6 30040040026 6 kVAr உங்கள் இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு சரியா இந்த வழியில் இழப்பை கணக்கிட முடியும் எனவே இங்கே மீண்டும் செயல்படும் போது நான் எதையும் சரிபார்க்கவில்லை ஒன்றிணைக்கும் விஷயம் அல்லது ஏதாவது ஏனென்றால் நான் இன்னும் ஒரு மறு செய்கையை செய்ய வேண்டும் அடுத்த மறு செய்கையை செய்யும்படி நான் உங்களைக் கோருகிறேன் எனவே சரி அதனால் தான் மறுப்பு என்பது இழப்பு என்பது அடுத்தடுத்த மறு செய்கையில் இழப்பின் வேறுபாடு மற்றும் அவற்றின் முழுமையான மதிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் கிலோவாட்ஸின் அடிப்படையில் 10 3அல்லது 10 4 ஐக் காட்டிலும் குறைவாக இருந்தால் தீர்வு ஒன்றிணைந்துள்ளது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ஆனால் நாங்கள் I2r இழப்பை எடுக்கும் போது நான் உங்களுக்கு 3 க்கு I2r இழப்பையும் காண்பிப்பேன் நான் I2r இழப்பை எடுக்கும்போது 3 கிளைகள் உள்ளன வித்தியாசம் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனெனில் இது ஒரு ஒருங்கிணைந்த தீர்வு அல்லவா இன்னும் ஒன்று அல்லது 2 மறு செய்கை தேவை எனவே மற்றொரு விஷயம் என்னவென்றால் உங்கள் I2r எனவே 3 கிளைகள் உள்ளன எனவே இது SPLossI12r1I22r2I32r3MVAB×1000 kW0 0192220 781 21 0 00755222 94 kW எனவே இங்கு மொத்த மின் இழப்பு 60 94 கிலோவாட் வருகிறது ஆனால் இங்கே அது 57 48 கிலோவாட் ஆகும் இந்த வேறுபாடு என்ன தீர்வு இன்னும் ஒன்றிணைக்கப்படாததால் நீங்கள் மற்றொரு மறு செய்கை அல்லது மற்றொரு 1 அல்லது 2 மறு செய்கைகளைச் சொல்லும்போது எனவே தீர்வு ஒன்றிணைந்து இந்த வழியில் இந்த இழப்பைக் கணக்கிடுவதையோ அல்லது இந்த வழியில் இழப்பைக் கணக்கிடுவதையோ நீங்கள் ஒரே மாதிரியாகக் காண்பீர்கள் இதேபோல் அந்த மொத்த SQLossI12x1I22x2I32x3MVAB×1000 kW0 21 0 94 kVAr சரி எனவே மொத்த Q இழப்பு 28 94 kVAr ஆகும் ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தால் 26 6 kVAr சிறிய வேறுபாடு உள்ளது ஏனென்றால் அவற்றின் தீர்வு இன்னும் ஒன்றிணைக்கப்படவில்லை அதனால்தான் இதை நீங்கள் எப்படி அழைக்கிறீர்கள் அதனால்தான் இந்த முறையைப் பயன்படுத்தி இந்த வேறுபாடு ஆனால் நான் மூன்றாவது மறு செய்கையைச் செய்ய பரிந்துரைக்கிறேன் இந்த 2 இதற்கு மிக நெருக்கமாக இருப்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இறுதியாக தீர்வு சரியாக இணையும் எனவே இது உண்மையில் உங்கள் முறையைப் பயன்படுத்துகிறது 1 எனவே இது முறை 1 சுமை ஓட்டத்திற்கான கணக்கீடு இப்போது எடுத்துக்காட்டு 2 அதாவது முறை 2 இது உண்மையில் அதே தரவை நாம் எடுக்கும் அதே தரவை ஒப்பிடும் நோக்கத்தில் எடுக்கும் எனவே உதாரணம் 1 அல்லது முறை 1 போன்ற தரவு ஆனால் இங்கே எல்லாவற்றையும் மீண்டும் எழுதுவதால் r1 யூனிட்டுக்கு மாற்றப்படுகிறது r2r3 அனைத்தும் ஒரு யூனிட்டுக்கு மாற்றப்படுகிறது இல்லையா பின்னர் x1x2x3 அனைத்தும் ஒரு யூனிட்டுக்கு மாற்றப்படுகிறது எல்லாமே ஒரு யூனிட்டிற்குள் உள்ளது மற்றும் அர்த்தம் ஒன்றே r1 r1x1 x அதனால்தான் அவை அனைத்தும் ஒன்றே ஆனால் இன்னும் நான் அதை இங்கே செய்கிறேன் கணிதத்தை எழுதுகிறோம் நாங்கள் இதைப் பயன்படுத்துகிறோம் நீங்கள் குறியீட்டை எழுதினால் இதை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் இல்லையா ஆனால் கேள்வி என்னவென்றால் நான் இதை இப்படி செய்கிறேன் இதேபோல்PL2PL2 QL2QL அனைத்தும் PL3PL3 QL3QL3PL4PL4QL4QL அனைத்தும் ஒன்றே எனவே குழப்பம் பற்றிய எந்த கேள்வியும் இருக்கக்கூடாது இல்லையா எனவே PL2400 kW0 40 MW0 004 p u ஆரம்பத்தில் கூட உதாரணமாக இவை அனைத்தும் QL2300 kVAr0 30 MVAr0 003 p u இதேபோல் PL3500 kW0 5 MW0 005 p மற்றும் QL3400 kVAr0 u அதேபோல் PL4600 kW0 6 MW0 006 p u மற்றும் QL4400 kVAr0 004 p u இப்போது இது ஒரு கிளை எண் 1 2 3 முடிவை அனுப்புதல் மற்றும் பெறுதல் அனுப்புதல் மற்றும் பெறுதல் அனுப்புதல் மற்றும் முடிவைப் பெறுதல் சரியானதா இங்கே அர்த்தமும் ஒன்றே P2 மற்றும் P அனைத்தும் ஒரே மாதிரியானவை அதே போல் Q2 r1 அனைத்தும் ஒன்றே அர்த்தத்தைத் தவிர அதாவது அவை ஒரே மாதிரியானவை எனவே ஆரம்பத்தில் இரண்டாவது முறை எப்போது இழப்பு 0 என்று நாம் கருத வேண்டும் அதாவது ஆரம்ப இழப்பு 0 என்று கருதுகிறோம் அதாவது அனைத்து கிளை மின் இழப்புகளும் 0 அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் கருதும் அனைத்து கிளைகளிலும் உண்மையான மின் இழப்புகள் மற்றும் எதிர்வினை சக்தி இழப்புகள் 0 சரியா எனவே jj1 க்குjj1 அனுப்பும் முனை m1ISjjIS11 m2IRjjIR12 ஆகும் சமன்பாடு 68 இலிருந்து நாம் சமன்பாடு 68 க்குச் சென்றால் சமன்பாடு 68 என்பது இதுதான் நீங்கள் AjjPm2rjjQm2xjj 0 5Vm12 என்று எழுதினோம்jj1 இப்போது m11m22 அதாவது இங்கே நீங்கள் இங்கே jj 1 மற்றும் m22 ஐ மாற்றுகிறீர்கள் மற்றும் m11 இங்கே நீங்கள் மாற்றுகிறீர்கள் எனவே A1P2r1Q2x1 0 5V12 இது சமன்பாடு மட்டுமே எண் சமன்பாடு 1 எனவே ஆரம்பத்தில் அனைத்து கிளைகளின் இழப்பும் புறக்கணிக்கப்படுகிறது எனவே இந்த முனை மூலம் வழங்கப்படும் மொத்த சுமை P2PL2PL3PL40 0040 0060 015 p u இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் நாங்கள் மிகச் சிறிய உதாரணத்தை எடுத்துள்ளோம் இல்லையா இது கிளை 1 மற்றும் 2 மின் சமமானதாகும் எனவே இது கிளை 1 I முனை 1 2 3 4 மின் சமமான இது உங்கள் கிளை 1 இல்லையா எனவே இங்கே எல்லா இடங்களிலும் சுமை உள்ளது PL2QL2PL3QL3 PL4 இவை அனைத்தும் முன்பு விளக்கப்பட்டுள்ளன மேலும் இது கிளை 1 மற்றும் இது கிளை 2 பிறகு மின் சமமானது என்ன இது P2jQ2 ஆக இருக்கும் இல்லையா எனவே இந்த முனைக்கு அப்பால் இந்த 2 கிளைகள் உள்ளன ஆனால் இழப்புகள் 0 என்று நாங்கள் கருதினோம் பிறகு இந்த முனை மூலம் வழங்கப்படும் மொத்த சுமை என்ன இது P2 ஆக இருக்கும் நீங்கள் இங்கே ஏற்றுகிறீர்கள் இங்கே நீங்கள் ஏற்றுகிறீர்கள் P2PL2PL3PL4 ஏனென்றால் எல்லா இடங்களிலும் PL2jQL2 PL3jQL3 PL4jQL4 சுமை உள்ளது எனவே P2PL2PL3PL4 இதேபோல் Q2QL2QL3QL4 இல்லையா அந்த இழப்பு அதனால் புறக்கணிக்கப்படுகிறது அதாவது என் P2PL2PL3PL40 0040 0050 u இல்லையா இதேபோல் Q2QL2QL3QL40 துணை மின்நிலையத்தில் மின்னழுத்தம் அறியப்படுகிறது ஏனெனில் அது 1∠0 ° ஆகும் எனவே அளவு V1 1 இது தெரிந்ததா மற்றும் r1 0 எனவே இந்தத் தரவுகள் அனைத்தையும் நீங்கள் இங்கே வைத்து இந்த சமன்பாட்டில் மற்றும் A மதிப்பு என்ன என்பதைக் கணக்கிடுங்கள் எனவே நீங்கள் செய்தால் எனவே A10 64460 4862401 இதேபோல் சமன்பாடு 69 இலிருந்து மற்றொரு சொல் D எனவே DjjA2jj r2jjx2P2m2Q2m212 எனவே jj1 எனவே D1A21 r21x2P22Q2212 ஆகையால் நீங்கள் முதலில் இந்த வார்த்தையை கணக்கிடுங்கள் r21x210 553818 நான் 6 தசம இடம் வரை எடுத்துள்ளேன் அல்லது எனவே அசைன்மென்ட் நோக்கத்திற்காக எல்லாம் நீங்கள் 3 அல்லது 4 தசம இடங்களை மட்டுமே எடுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் அதாவது நீங்கள் 0 5538 க்கு நீங்கள் தோராயமாக 0 554 ஆக்கலாம் இல்லையா எனவே நான் சரியான ஒன்றை எடுத்துள்ளேன் பின்னர் D1 0 48624012 0 5538180 01520 0112120 486042 எனவே A 1 என்பது இந்த விஷயத்தின் மைனஸ் மிக நெருக்கமாக மட்டுமே அடையாளம் வேறுபாடு உள்ளது ஆனால் இந்த இதுவும் இந்த இதுவும் அவை மிக நெருக்கமாக உள்ளன இல்லையா முதல் 3 தசம இடங்கள் வரை இந்த 2 கிட்டத்தட்ட ஒரே உரிமை ஆனால் இங்கே ஒரு எதிர்மறை அடையாளம் உள்ளது ஒவ்வொரு மறு செய்கையும் நீங்கள் அளவு வாரியாகக் காண்பீர்கள் இந்த 2 காலமும் மிக நெருக்கமாக இருக்கும் அல்லவா ஆனால் இங்கே அது எதிர்மறை அடையாளம்

அடுத்தது மின்னழுத்த அளவின் கணக்கீடு எனவே சமன்பாடு 66 இலிருந்து மின்னழுத்த அளவு Vm2Djj A12 ஆனால் jj1 m22 க்கு இதுதான் முதல் மறு செய்கை எனவே V2D1 A12 இவை அனைத்தும் jj1 கிளை எண் 1m11m22 தொடரும் எனவே நீங்கள் D10 486042 ஐ மாற்றுகிறீர்கள் மற்றும் A10 98604 p இப்போது V பெறப்பட்டவுடன் அதனால் கிளை 1 இழப்பு அதாவது PLoss1r×P22Q2V22 இதுவும் நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இழப்புகளை எப்படி கணக்கிடுவது எனவே இந்த வரைபடத்தில் இது தற்போதைய I1 மற்றும் இது மின்னழுத்த அளவு V2 எனவே இதை நான் ஏற்கனவே விளக்கினேன் ஆனால் மீண்டும் நான் காட்டுகிறேன் P jQ2V2I1 இல்லையா எனவே I1P2 jQV2 எனவே I12P22Q2V22 அளவு கிளை 1 மின் இழப்புக்கு நீங்கள் r1 விரும்பினால் I12r1r×P22Q2V22 எனவே இது உண்மையான சக்தி இழப்பு இதேபோல் நீங்கள் I12x1x×P22Q2V22 ஐ பெருக்குங்கள் எனவே PLoss10 01520 01120 இதேபோல் QLoss10 இது ஒரு யூனிட்டுக்கு பிறகுதான் நாம் உண்மையான அலகுக்கு மாற்றுவோம் ஏனென்றால் நாம் மறு செய்கைக்கு செல்ல வேண்டும் அல்லவா இதேபோல் முதல் மறு செய்கை தொடர்கிறது எனவே jj2m12 க்கு இவை அனைத்தும் விளக்கப்பட்டுள்ளன மேலும் m23 எனவே P3PL3PL4 அதேபோல மொத்த ஆரம்ப இழப்பு அனைத்தும் புறக்கணிக்கப்படுகிறது எனவே P3PL3PL40 0050 எனவே இப்போது jj2 க்கான அதே சமன்பாட்டிலிருந்து நீங்கள் இப்போது A ஐக் கணக்கிடுகிறீர்கள் இந்த சமன்பாட்டிலிருந்து 68 சமன்பாடு எதுவாக இருந்தாலும் jj2 ஐ மட்டும் இங்கே மட்டும் இங்கே வைக்கவும் எனவே அந்த வழக்கில் நீங்கள் A2P3r2Q3x2 0 5V22 ஐப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் மாற்றும் அனைத்து மதிப்புகளையும் மாற்றவும் எனவே A20 0111 4670474 இல்லையா இது A நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த ஸ்லைடைப் பார்ப்பீர்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னால் எளிதாகக் கிடைக்கும் அதனால்தான் நான் எழுதினேன் அதேபோல் இந்த சமன்பாட்டிலிருந்து மீண்டும் உங்கள் D சமன்பாடு நான் வருகிறேன் சமன்பாடு 69 இது உங்கள் சமன்பாடு 69 இந்த D இங்கே jj 2 வை இல்லையா அதன்படி இது DjjA2jj r2jjx2P2m2Q2m212 எனவே D2A22 r22x22P23Q2312 0 46704742 2 089840

008212 பின்னர் V3D2 A212 மீண்டும் இதிலிருந்து இந்த மின்னழுத்த சமன்பாட்டை நாங்கள் கணக்கிட்டோம் இது வருகிறது அதாவது இது 66 என்று நான் நினைக்கிறேன் இது சமன்பாடு 66 இதிலிருந்து இந்த சமன்பாட்டிலிருந்து வருகிறது இல்லையா பின்னர் கிளை 2 இழப்பு ஏற்படும்